Experimental Physics I பாடத்தின் தொகுப்பை தொடர்ந்து பார்ப்போம் நாம் சென்ற இரண்டு வகுப்புகளில் அலைவு தொடர்பான சோதனைகள் குறித்து பார்த்தோம் சுருள் நிறை அமைப்பு தனி ஊசல் கூட்டு ஊசல் Pohls ஊசல் இணை ஊசல் ஆகியவை பற்றிப் பார்த்தோம் இணை ஊசல் சோதனையின்போது ஒன்றின் ஆற்றல் மற்றொன்றுக்கு மாற்றப்படுவது பற்றிப் பார்த்தோம் ஆயிரக்கணக்கான ஊசல்கள் இணைந்த இணை ஊசல் மாபெரும் அலையைத் தோற்றுவிக்கிறது அடுத்து நாம் அலை தொடர்பான சோதனைகள் பற்றிப் பார்ப்போம் அலை தொடர்பான சோதனைகளையும் Experimental Physics I வகுப்பின் போது செய்து காட்டி உள்ளோம் சுருளைக் கொண்டு குறுக்கலையை உருவாக்கி சுருள் அலையின் கட்ட திசைவேகத்தையும் கம்பியின் ஒரு அலகு நீளத்திற்கான நிறையையும் கண்டறிந்துள்ளோம் அதுபோல் நெட்டலையை காற்றுக் தம்பத்தை கொண்டு செய்துகாட்டி காற்றில் ஒலியின் திசைவேகத்தை கண்டறிந்துள்ளோம் இந்த சோதனைகளில் மூலம் நெட்டலை என்றால் என்ன குறுக்கலை என்றால் என்ன அவற்றை எவ்வாறு உருவாக்குவது என்று அறிந்து கொண்டோம் மேலும் நிலையான அலையின் கணு மற்றும் எதிர்க்கணுவை கண்டறிவது பற்றியும் அதிரும் கம்பியில் கணு மற்றும் எதிர்கணுவை கண்டறிவது பற்றியும் பார்த்தோம் இந்த இரண்டு கணுக்களுக்கு இடையில் உள்ள தொலைவு அலைநீளம் என்பதையும் பார்த்தோம் இந்த அலை நீளம் λ2 ஆகும் மூன்று கணுக்களை கண்டறிந்து அதாவது 3 கணுக்களுக்கு இடைப்பட்ட தொலைவு அல்லது மூன்று எதிர் கணுக்களுக்கு இடைப்பட்ட தொலைவை கண்டறிந்தால் அது λ ஆகும் அலையின் திசைவேகத்தை எவ்வாறு கண்டறிவது என்பது பற்றியும் அதனை ஆய்வகத்தில் செய்தும் பார்த்தோம் மூன்று மூலஸ்வரம் அல்லது முதலாவது இரண்டாவது மற்றும் மூன்றாவது இசையம்கள் பற்றி பார்த்தோம் எனவே கம்பியின் அதிர்வெண்ணை மாற்றி வெவ்வேறு இசையம் கொண்ட அலைகளை எவ்வாறு உருவாக்குவது என்பது பற்றியும் பார்த்தோம் முதல் இசையம் மதிப்பு λ2 கம்பியின் நீளவாக்கில் தோன்றும் இது மூலஸ்வரம் அல்லது முதலாவது இசையம் எனப்படும் இதேபோல அதிர்வெண்ணை மாற்றி இரண்டாவது மற்றும் மூன்றாவது இசையத்தை உருவாக்கலாம் இவையெல்லாம் நாம் புத்தகங்களில் படித்த கருத்துக்களாகும் இப்போது இவற்றை நாம் ஆய்வகத்தில் செயல்முறையில் கற்றறிகிறோம் இதனை அடுத்து நிலைமத் திருப்புத்திறன் சக்கரத்தின் நிலைமத் திருப்புத்திறன் உந்து சக்கரம் ஆகியவை பற்றிய சோதனைகளை செய்து பார்த்தோம் சுழற்சி இயக்கத்தில் உள்ள பொருளின் நிலைம திருப்புத்திறன் பொருளின் நிறைக்கு சமமானதாகும் நேர்கோட்டு இயக்கத்தில் உள்ள பொருளின் நிறை எத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதுபோலவே சுழற்சி இயக்கத்தில் நிலைம திருப்புத்திறனும் ஆகும் நேர்கோட்டு இயக்கத்தில் விசை என்றும் சுழற்சி இயக்கத்தில் முறுக்கு என்றும் இருப்பது போலவே இதுவும் ஆகும் எனவே பொருளின் நிலைம திறனை நாம் கண்டறிய முடியும் நம்முடைய சோதனைக்காக நாம் உந்து சக்கரத்தை எடுத்துக் கொண்டுள்ளோம் கோட்பாடு அடிப்படையில் உந்து சக்கரத்தின் நிலைமத் திருப்புத்திறனை கண்டறிவது கடினமானதாகும் ஆனால் சோதனை முறையில் அதனை கண்டறிவது அத்தனை கடினமானது இல்லை இந்த சோதனையை செய்து பார்த்ததன் அடிப்படையில் நாம் கண்டறிந்தது என்னவெனில் இதில் நிலை ஆற்றலை இயக்க ஆற்றலாக மாற்றப்படுகிறது என்பதாகும் சிறு நிறையுள்ள பொருள் உயரம் hலிருந்து விடுவிக்கப்படும் சமயத்தில் அதன் நிலை ஆற்றல் mgh ஆகும் உயரம் குறையக் குறைய சக்கரத்தின் வேகம் அதிகரிக்கிறது அதாவது அதன் சுழற்சி ஆற்றல் அதிகரிக்கிறது எனவே இதுதான் நிலை ஆற்றல் நேரடியாக இயக்க ஆற்றலாக மாற்றப்படுவதாகும் எனவே இங்கு ஆற்றல் பேணப்படுகிறது இதிலிருந்து தான் நாம் உந்து சக்கரத்தின் நிலைமை ஆற்றலை கண்டறிகிறோம் உந்து சக்கரத்தின் இயக்க ஆற்றல் சுழற்சியினால் ஏற்பட்டதாகும் அதாவது நிலை ஆற்றல் சக்கரத்துக்கு கடத்தப்பட்டு சக்கரம் omega கோண திசை வேகத்தில் சுழல்கிறது சக்கரத்தில் சேமிக்கப்பட்ட ஆற்றல் போல் தோன்றும் அது half I omega square ஆகும் எனவே இந்த ஆற்றல் கோணத் திசைவேகம் மற்றும் நிலைமத் திருப்புத்திறன் சார்ந்து அமையும் பெரும்பாலான இயந்திரங்கள் கிடைமட்ட அச்சை கொண்டு சுழலும் பாகங்களை கொண்டிருக்கும் அதாவது சக்கரங்கள் சுற்றுருளைகள் மின் மோட்டார்கள் மையவிலக்கு மோட்டார்கள் இதுமட்டுமல்லாமல் சக்கரங்கள் பயன்படுத்தப்படும் அனைத்திலும் இது போல் இருக்கும் இது ஒரு உந்து சக்கர அடிப்படையிலான இயந்திர மின்கலன் போன்றதாகும் ஏனெனில் இது ஆற்றலை சேமித்து பின்னர் வெளியிடும் இந்த உந்து சக்கரம் பல்வேறு பயன்பாடுகளைக் கொண்டுள்ளது எனவே இந்த சோதனை சக்கரங்கள் சார்ந்த பல்வேறு பயன்பாடுகள் குறித்து அறிந்துகொள்ள உதவியுள்ளது Experimental physics Iல் நாம் பார்த்த மற்ற சோதனை young குணகம் பரப்பு இழுவிசை மற்றும் பாகுதன்மை ஆகும் இந்த மூன்று சோதனைகளையும் நான் ஒன்றாக குறிப்பிடுவதற்கு காரணம் அவை அனைத்தும் மீள் பண்போடு தொடர்புடையது அதாவது இவை பருப்பொருளின் பண்போடு தொடர்புடையது நாம் பருப்பொருள்களின் பண்பை young குணகம் பரப்பு இழுவிசை மற்றும் பாகுமைகெழு சோதனைகள் மூலம் கண்டறியலாம் இவைதான் பருப்பொருளின் பண்பை பறைசாற்றும் அளவுருக்கள் ஆகும் young குணகம் சோதனையை பொருத்தவரை நாம் நெடுங்கை விட்ட முறையை பயன்படுத்தினோம் நெடுங்கை விட்டம் மற்றும் வளைவு விட்டம் பல்வேறு பயன்பாடுகள் கொண்டது இவற்றைப் பயன்படுத்தும் ஒரு முக்கிய கருவி அணுவிசை நுண்ணோக்கி ஆகும் இது பொருளின் மேற்பரப்பை தோற்றத்தை அறிய பயன்படுகிறது எனவே இவற்றைக் கொண்டு மேற்பரப்பு உருவயியலை அறியலாம் பொருளின் மேற்பரப்பு அமைப்பு அணு அமைப்பு ஆகியவற்றையும் இதனைக் கொண்டு அறியலாம் பொருளின் மேற்பரப்பு தோற்றத்தின் பிரிதிறன் ஒரு நானோமீட்டர் அளவாகும் எனவே இந்த அணு விசை நுண்ணோக்கியை கொண்டு பொருளின் மேற்பரப்பை தோற்றத்தை ஒரு நானோ மீட்டர் பிரிதிறன் அளவிற்கு கண்டறியலாம் பொருள் அறிவியல் ஆய்வுகளுக்கு இது ஒரு மிக மிக பயனுள்ள உபகரணம் ஆகும் இதில் நெடுங்கை விட்ட அமைப்பு ஒரு முக்கிய பாகம் ஆகும் இது இக்கருவியின் இதயம் போன்றதாகும் இதனைப் பற்றி பின்னர் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் மற்றொரு முக்கிய கருவி நெடுங்கை விட்ட காந்தமானி ஆகும் இதனை நான் என் ஆய்வகத்தில் பயன்படுத்தி வருகிறேன் இக்கருவியை கொண்டு காந்தத் தன்மை காந்தப் பரிமாண மாற்றம் காந்தபடிக திசைமாறுபாட்டு பண்பு உள்ளிட்ட பல்வேறு பண்புகளை கண்டறியலாம் இந்த காந்தமானியும் நெடுங்கை விட்ட அமைப்பை பயன்படுத்துகிறது இந்த காந்தமானியிலும் அதுதான் இதயமாக செயல்படுகிறது அதாவது நெடுங்கையின் வளைபண்பை அடிப்படையாகக் கொண்டது எனவே நாம் செய்த அனைத்து சோதனைகளிலும் young குணகத்தை கண்டறிந்துள்ளோம் நாம் வளைவு திருப்புத்திறன் கோட்பாட்டை பற்றி பயினறுள்ளோம் இது பல்வேறு பயன்பாடுகளைக் கொண்டுள்ளது அவற்றில் இரண்டை மட்டும் நான் இங்கே குறிப்பிட்டுள்ளேன் இதுமட்டுமல்லாது இன்னும் ஏராளமான பயன்பாடுகளை கொண்டுள்ளது இன்னும் சொல்லப்போனால் இயந்திரப் பொறியியல் துறையே பொருள்களின் மீள் விசை பண்பை அடிப்படையாகக் கொண்டதே நாம் young குணகத்தை மட்டும் அளவிடவில்லை இயந்திரப் பொறியியல் துறையில் அதிகம் பயன்படும் பொருளின் மீள் பண்பை பற்றியும் கற்றறிந்துள்ளோம் நான் குறிப்பிட்டது பொதுவான பயன்பாடுகள் ஆகும் இது மட்டும் அல்லாமல் இன்னும் ஏராளமான பயன்களை நெடுங்கை விட்ட அமைப்பு பெற்றுள்ளது என்பதை நான் முன்பே குறிப்பிட்டேன் இதேபோல மேற்பரப்பு அடர்த்தி சோதனையும் ஆகும் நாம் நீரின் மேற்பரப்பு அடர்த்தியை நுண்துளையேற்ற முறையில் செய்தோம் நாம் மிக சிறிய விட்டம் கொண்ட நுண் துளை குழாயைப் பயன்படுத்தி இச்சோதனையை செய்தோம் இதனை நாம் நுண்துளை குழாய் என்கிறோம் இந்த நுண்ணிய குழாயில் நீர் அல்லது கொடுக்கப்பட்ட திரவம் உயர்வதை காண முடியும் இது மேற்பரப்பு அடர்த்தியால் நிகழ்கிறது இது மேற்பரப்பு அடர்த்தி மற்றும் புவியீர்ப்பு விசைக்கும் இடையில் சமன்நிலையில் உள்ளது எனவே இந்த திரவத்தம்பம் மேல் நோக்கி செயல்படும் மேற்பரப்பு அடர்த்தி மற்றும் கீழ்நோக்கி செயல்படும் பொருளின் எடை ஆகியவற்றுக்கிடையே சமநிலையை பேணுகிறது இவ்விரு விசைகளுக்கு இடையில் சமநிலை பேணப்படும் போது அது நுண் குழாயின் நீரேற்ற அளவை நிர்ணயிக்கிறது எனவே தாமாக நுண் குழாய்களில் நீரேற்றம் ஏற்படுகிறது இது அடிப்படையில் மேற்பரப்பு இழுவிசையால் ஏற்படுகிறது இதே முறையில்தான் தாவரங்களில் நீர் வேரில் இருந்து இலை வரை செல்கிறது எனவே நுண் குழாயில் ஏற்படும் நீர் ஏற்றம் மேற்பரப்பு இழுவிசையை அடிப்படையாகக் கொண்டது இது ஒரு இயற்கையான நிகழ்வாகும் இதனை நாம் தாவரங்களில் காண முடியும் அத்துடன் நம் அன்றாட வாழ்விலும் மேற்பரப்பு இழுவிசையின் பல்வேறு பயனகளைக் காணமுடியும் குறிப்பாக பூச்சிகள் நீரின் மேற்பரப்பின் மேல் நடக்கவோ ஓடவோ செய்வதைக் காணலாம் சிறிய பூச்சிகள் நீர்ப்பரப்பின் மேல் நடப்பதற்கு காரணம் மேற்பரப்பு இழுவிசை ஆகும் அதேபோல் கொசுவின் முட்டைகளும் நீரின் மேற்பரப்பில் இருக்கும் அதனால்தான் நாம் மழைக்காலங்களில் நீர் பல்வேறு இடங்களில் தேங்குவதால் நிறைய கொசுக்கள் உற்பத்தியாகும் என அஞ்சுகிறோம் அதனால்தான் நாம் தேவையற்ற இடங்களில் நீர் தேங்காமல் பார்த்துக் கொள்கிறோம் ஏனெனில் அவை கொசு முட்டையிட்டு உற்பத்தி செய்யும் இடங்கள் ஆகும் மேற்பரப்பு இழுவிசையினால் கொசுக்கள் அதன்மேல் முட்டையிட்டு ஆயிரக்கணக்கான கொசுக்கள் உற்பத்தி ஆகின்றன நீங்கள் இதைப் பற்றி கேள்விப்பட்டுள்ளீர்களா என தெரியவில்லை கொசுக்கள் முட்டை இடுவதை தவிர்ப்பதற்காக நீரின் மேற்பரப்பில் மண்ணெண்ணையை தெளிப்பார்கள் ஏனெனில் மண்ணெண்ணையால் முட்டைகள் நீரில் மூழ்கி கொசுக்கள் உற்பத்தி நின்றுவிடும் பொதுவாக மண்ணெண்ணையின் மேற்பரப்பு இழுவிசை நீரை விட குறைவு ஆகும் எனவே மண்ணெண்ணையை நீர்ப்பரப்பின் மேல் தெளிக்கும் போது முட்டைகள் மிதக்க இயலாது ஏனெனில் அதன் மேற்பரப்பு இழுவிசை குறைவு எனவே அது நீரில் மூழ்கும் எனவே மண்ணெண்ணையின் மேற்பரப்பு இழுவிசையால் கொசு முட்டைகள் அழிக்கப்பட்டு அதன் இனப்பெருக்கம் நின்றுவிடும் மற்றொரு பயன் வெந்நீர் கொண்டு துணி துவைக்கபடுவதாகும் ஏனெனில் வெப்ப நீர் மேற்பரப்பு இழுவிசையை குறைக்கிறது எனவே இதனைக் கொண்டு துணிகளையோ பாத்திரங்களையோ சுத்தம் செய்யும்போது நாம் சுத்தம் செய்ய நினைக்கும் சிறு துவாரங்கள் உள்ளிட்ட எல்லா சிறு பரப்புகளையும் எளிதாக நீர் சென்றடைந்து சுத்தம் செய்யும் எனவே மேற்பரப்பு இழுவிசை குறைவாக இருப்பின் நன்றாக சுத்தம் செய்ய முடியும் நீரின் வெப்பநிலை உயரும்போது மேற்பரப்பு இழுவிசை குறைகிறது எனவே சூடான நீர் குறைவான மேற்பரப்பு இழுவிசை கொண்டிருக்கிறது இதனால்தான் சாதாரண மக்களும் இயற்பியல் கோட்பாடுகளை அறியாத போதும் அனுபவத்தினால் வெந்நீரைப் பயன்படுத்தி துணிகளையும் பாத்திரங்களையும் சுத்தம் செய்து வருகின்றனர் எனவே இதன் அடிப்படை மேற்பரப்பு இழுவிசை ஆகும் இதனால்தான் நாம் சோப்பை பயன்படுத்துகிறோம் சோப்பை பயன்படுத்துவதால் அதிக சுத்தம் கிடைக்கும் என்று கூறுகிறோம் ஆனால் சோப்பை பயன்படுத்துவதால் நீரின் மேற்பரப்பு இழுவிசை குறைகிறது எனவேதான் குளிர்ந்த நீரைப் பயன்படுத்தும் போதும் நன்றாக சுத்தம் செய்ய முடிகிறது எனவே மேற்பரப்பு இழுவிசையை குறைப்பதன் மூலம் அதிக சுத்தம் கிடைக்கிறது இவை எல்லாம் மேற்பரப்பு இழுவிசையால் அன்றாட வாழ்வில் ஏற்படும் பயன்பாடுகள் ஆகும் இது மட்டுமல்லாமல் மேற்பரப்பு இழுவிசையை அறிவியல்பூர்வமாக கணக்கிடவும் அன்றாட வாழ்வில் அதன் முக்கியத்துவத்தை பற்றியும் விவரித்து உள்ளேன் நாம் முன்பு செய்து பார்த்த மற்றுமொரு சோதனை நுண் குழாயில் திரவ பாகுமை பரவல் ஆகும் பாகுமை திரவ இயக்கத்தில் உள்ள தடைகளை அறியச் செய்கிறது அதாவது குழாய் வழியே திரவம் செல்லும் போது ஏற்படும் தடை ஆகும் எனவே திரவ பொருட்கள் பாயும் போது திட பொருள்கள் குறிக்கிடுவதால் திரவம் தடையை உணர்கிறது இதனை தான் நாம் பாகமைகெழு என்கிறோம் பல்வேறு திரவங்களின் பாகமைகெழு மதிப்புகளை அறிந்து கொண்டால் அவற்றின் பயன்பாடுகளை எளிதாக முடிவு செய்ய முடியும் எனவே அவற்றை எங்கே பயன்படுத்தப் போகிறோம் என முடிவு செய்ய இது மிகவும் அவசியமாகும் உதாரணமாக நீங்கள் திரவத்தை பாய செய்ய நினைத்தால் அதன் பாகமைகெழு மதிப்பு மிக முக்கியமானதாகும் அதனை கொண்டு தான் நாம் குழாயின் விட்டத்தையும் மோட்டார் திறனையும் முடிவு செய்ய வேண்டும் நீங்கள் குழாயின் வழியே திரவத்தை ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்துச் செல்ல விரும்பினால் நாம் குழாயின் வழியே பாய உள்ள திரவம் எது அதன் பாகமைகெழு மதிப்பு என்ன என்பதை முடிவு செய்தால்தான் குழாயின் விட்டம் மோட்டார் திறன் ஆகியவற்றை நிர்ணயிக்க முடியும் எனவே நீங்கள் நீரையோ அல்லது வேறு எந்த திரவத்தை குழாய் வழியே எடுத்துச் செல்ல விரும்பினாலும் அதன் பாகமைகெழு மதிப்பை கொண்டே குழாயின் விட்டம் நீளம் ஆகியவை முடிவு செய்ய முடியும் பாகமையின் மற்றுமொரு பயன்பாடு உராய்வை குறைக்க பயன்படுத்தப்படும் உயவு எண்ணெய் ஆகும் இது நாம் நன்கறிந்த ஒரு பயன்பாடு ஆகும் நம் வாகனங்களில் சுழலும் பகுதிகளில் நாம் உயவு எண்ணெய்யை பயன்படுத்துவோம் அதேபோல் எந்திரங்களின் நகரும் பகுதிகளில் உயவு எண்ணெய்யை பயன்படுத்துவோம் நகரும் பகுதிகளை நிலையான பகுதிகளில் இருந்து பிரிக்க அதிக பாகமை கொண்ட திரவத்தை பயன்படுத்துவோம் இதன் மூலம் உராய்வு கணிசமாக குறைக்கப்படும் ஒரு நிலையான அச்சை கொண்டு பொருள் சுழலுவதாக கருதுவோம் அவ்வாறு சுழலும்போது சக்கரத்துக்கும் அச்சுக்கும் இடையில் உராய்வு ஏற்படும் எனவே எங்கெல்லாம் உராய்வு ஏற்படுகிறதோ அங்கு வெப்பம் உண்டாகும் எனவே இதில் உராய்வை குறைக்க நாம் என்ன செய்ய வேண்டும் சக்கரத்தின் பரப்பையும் அச்சையும் தனித்தனியாக இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் இவை இரண்டையும் பிரிக்க நாம் திரவங்களை பயன்படுத்துகிறோம் இதற்கு நாம் நீரைப் பயன்படுத்தினால் அதன் பாகமை குறைவு என்பதால் அது இரண்டையும் பிரிக்காது எனவே நாம் அதிக பாகமை கொண்ட திரவத்தை பயன்படுத்த வேண்டும் இப்போது அதனால் சக்கரத்தையும் அச்சையும் தனித்தனியாக பிரிக்க முடியும் எனவேதான் நாம் நீரை விட அதிக பாகமை கொண்ட உயவு எண்ணெய்களை பயன்படுத்துகிறோம் இவை அனைத்தும் பாகமையின் அன்றாடப் பயன்பாடுகள் ஆகும் அத்தோடு பாகமை கெழுவை கண்டறிவதும் மிக முக்கியமானதாகும் எனவே நாம் குறிப்பிட்ட உபயோகத்திற்கு பயன்படுத்தும் திரவத்தின் பாகமைகெழு மதிப்பை நாம் அறிந்திருக்க வேண்டும் அடுத்து நான் வெப்ப பண்புகளை கண்டறிவது தொடர்பான சோதனைகளை பற்றி பார்த்தோம் என்னென்ன சோதனைகள் பற்றி பார்த்தோம் நாம் உலோகத் தண்டின் நீள விரிவை அளவிடும் சோதனையை செய்து நீளவிரிவுகுணகத்தை கண்டறிந்தோம் இந்த சோதனையிலிருந்து நாம் PID அமைப்பை கொண்டு எவ்வாறு வெப்பத்தை கட்டுப்படுத்துவது என்று அறிந்து கொண்டோம் அந்த சோதனையின் போது அதை எவ்வாறு வெப்பத்தை கட்டுப்படுத்த உபயோகிப்பது அது எவ்வளவு துல்லியமாக வெப்பத்தை கட்டுப்படுத்தும் என்பது பற்றியும் நான் விளக்கினேன் அத்துடன் வெப்ப மின் இரட்டையை கொண்டு வெப்பநிலையை கணக்கிடுவது பற்றியும் பார்த்தோம் வெப்ப மின்னிரட்டையை மட்டுமே அடிப்படையாக கொண்ட ஒரு சோதனையும் நாம் ஏற்கனவே செய்து பார்த்துள்ளோம் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து குறைக்கடத்தியின வெப்பக் கடத்தல் பண்பை பற்றிய ஒரு சோதனையையும் நாம் செய்து பார்த்தோம் அதே சோதனையின் மூலம் நற்கடத்தியின் பண்பையும் கண்டறிய முடியும் ஆனால் இரண்டு முறையும் வெவ்வேறானதாகும் ஆனால் நாம் குறைக்கடத்தியின் வெப்ப கடத்தல் பண்பை கண்டறியும் சோதனையை மட்டும் செய்தோம் இவை எல்லாம்தான் பொருளின் வெப்ப பண்பை கண்டறிய உதவும் காரணிகளாகும் பொருட்களை வேறு பயன்பாடுகளுக்கு பயன்படுத்துவதற்கு அதன் வெப்ப கடத்தல் பண்பை அறிந்து கொள்வது மிக அவசியமாகும் அந்த சோதனையின் போது நாம் கண்ணாடியை பயன்படுத்தி சோதனை செய்தோம் இதே போல் நாம் மற்ற குறைக்கடத்திகளின் வெப்பக் கடத்தல் பண்பையும் கண்டறியலாம் அத்துடன் நாம் Dulong Petit's விதியை சரிபார்க்கும் சோதனையையும் செய்து பார்த்தோம் அதே போலவே Joule's மாறிலியை கண்டறியும் சோதனையையும் செய்து பார்த்தோம் Joule's மாறிலி எந்த விகித அடிப்படையில் இயக்க ஆற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகிறது என்பதை எடுத்துக் காட்டுகிறது இது ஒரு அடிப்படை மாறிலி ஆகும் அதனை நாம் ஆய்வகத்தில் கண்டறிந்தோம் நான் முன்பே கூறியது போல வெப்ப மின் இரட்டையை பயன்படுத்தி வெப்பநிலையை கண்டறிந்தோம் பெரும்பாலான இடங்களில் வெப்ப நிலையை கண்டறிய வெப்ப மின் இரட்டைகள் பயன்படுகின்றன குறிப்பாக ஆலைகளில் ஆய்வகங்களில் ஆய்வகத்தின் பல்வேறு கருவிகளில் அதிக வெப்ப நிலையை கண்டறிய இவை பயன்படுத்தப்படுகின்றன பெரும்பாலான கருவிகளில் வெப்பத்தை அடிப்படையாகக் கொண்டே பல்வேறு பண்புகளை கண்டறிகிறோம் எனவே வெப்ப மின் இரட்டை உயர் வெப்ப நிலையை கண்டறிய உதவும் ஒரு பயனுள்ள வெப்பமானி கருவி ஆகும் எனவே பல வகையான வெப்ப மின் இரட்டையகள் குறித்தும் நாம் பார்த்தோம் வெப்ப மின்இரட்டையை பயன்படுத்தி வெப்ப நிலையை எவ்வாறு கண்டறிவது வெப்பநிலையை கண்டறியும் வெப்ப மின்இரட்டை அளவொப்புமை வரைபடத்தை ஆய்வகத்தில் உங்களுக்குக் காண்பித்துள்ளேன் தூண்டப்பட்ட மின்னோட்டம் எவ்வளவு தூண்டப்பட்ட மின்னழுத்தம் எவ்வளவு முதலில் நாம் வெப்ப மின் இரட்டையின் அளவை திருத்த வேண்டும் அதன்பின் நாம் வெப்ப மின் இரட்டையைப் பயன்படுத்தி அறியப்படாத பொருளின் வெப்ப நிலையைக் கண்டறியலாம் இதுபோலவே பிளாட்டினம் தடை வெப்பமானியை கொண்டு அறியப்படாத பொருளின் வெப்பநிலையை கண்டறியும் சோதனையை செய்தோம் இந்த சோதனைகள் எல்லாம் வெப்ப ஆற்றல் வெப்பநிலை மற்றும் பருப்பொருளின் வெப்பம் சார்ந்த பண்புகள் தொடர்பானதாகும் இவை அனைத்தையும் நாம் செய்து பார்த்துள்ளோம் எனவே நாம் இதுவரை பார்த்த சோதனைகள் தான் மின்னியல் சாராத சோதனைகள் ஆகும் வெப்ப பண்புகள் சார்ந்த சோதனைகள் தான் மின்னியல் சார்ந்த மற்றும் மின்னியல் சாராத சோதனைகள் சந்திக்கும் புள்ளி ஆகும் ஏனெனில் வெப்ப ஆற்றல் தான் மின் ஆற்றலாக மாறுகிறது எனவே இதுதான் மின்னியல் மற்றும் மின்னியல் சாராத சோதனைகளின் சந்திப்பு புள்ளியாகும் அடுத்த வகுப்பில் நான் மின்னியல் மற்றும் காந்தவியல் தொடர்பாக experimental physics I செய்து காட்டிய சோதனைகளை விவரிக்கிறேன் Thank you for your attention